கணினி உதவி வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி குறித்த விரிவுரைக்கு மீண்டும் வருக இந்த சொற்பொழிவில் நாம் CAD மீது அதிக கவனம் செலுத்துகிறோம் கடைசி சொற்பொழிவான CAD இல் பொதுவான எளிய 2 D பிரதிநிதித்துவத்தை பற்றி அதிகமாக பார்த்தோம் பின்னர் 2 D இல் இருந்து 3 D எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் அதில் மொழிபெயர்ப்பு மற்றும் ஸ்வீப் பற்றி பேச ஆரம்பித்தோம் இரண்டு இயந்திரநுட்பம் அல்லது 2 D இல் கட்டமைக்கப்பட்ட இரண்டு வழிமுறைகள் பற்றி பேச ஆரம்பித்தோம் அதேபோல நீங்கள் 3 D கட்டமைப்புகளையும் உருவாக்க முடியும் ஒரு எளிய அளவுரு வடிவத்தையும் நாம் கண்டோம் அதில் நீங்கள் 2 D கட்டமைப்பை வரைந்து பின்னர் அதை ஸ்வீப் செய்தீர்கள் எடுத்துக்காட்டாக உங்கள் பிளம்மர் பிளாக்கை பற்றி நீங்கள் யோசிக்க முடிந்தால் பிளம்மர் பிளாக்கை பற்றி தெரியாத நபர்களுக்கு திட்ட வரைபடம் இதுபோல இருக்கும் எனவேஒரு தாங்கியை உள்ளே வையுங்கள் நீங்கள் 2 D கட்டமைப்பை வரைந்து அதை வெளியேறினால் அது Z திசையில் இருக்கும் Z திசையில் 2 D கட்டமைப்பிலிருந்து நாம் எதை இழுத்தாலும் ஒரு 3D பொருளைப் பெறுகிறோம் இதுபோன்ற எளிய விஷயங்களை நாம் விவாதித்தோம் ஆனால் வாழ்க்கை நாம் நினைப்பது போல் எளிதானது அல்லது எளிமையானது அல்ல இப்போது நாம் 3 டி கட்டமைப்புகளுக்கு செல்ல வேண்டும் 3 D யிலும் நமக்கு இலவச படிவம் இருக்கும் இது காலத்தின் தேவை ஏனென்றால் இன்று நாம் பல்நோக்கு அல்லது பல பயன்பாடு அல்லது தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் பல செயல்பாட்டு கூறுகளைப் பார்க்கிறோம் எனவே அதை மனதில் வைத்து இந்த சொற்பொழிவின் மூலம் நகருவோம் இந்த சொற்பொழிவில் நாம் கூன்ஸ் மேற்பரப்பு பற்றி காண முயற்சிப்போம் பின்னர் பெசியர் வளைவு பி ஸ்ப்லைன்ஸ் கட்டுப்பாட்டு அடிப்படையிலான மாதிரி ஆகியவற்றிற்குச் செல்வோம் பின்னர் வயர்ஃப்ரேம் மாதிரி பல்வேறு வகையான திட மாதிரி 3 D வடிவத்தில் ஆக்கபூர்வமான திட வடிவியல் ஆகியவற்றைக் காண்போம் பின்னர் அம்ச அங்கீகாரம் மற்றும் அம்ச அடிப்படையிலான வடிவமைப்பு மற்றும் அம்ச தொடர்புகளைப் பார்க்க முயற்சிப்போம் இலவச வடிவ மேற்பரப்புகளைப் பற்றி நாம் பேசும்போது முதலில் கூன்ஸ் மேற்பரப்புகள் வரும் கூன்ஸ் மேற்பரப்புகள் ஒப்பீட்டளவில் எளிமையானவை நாம் படித்தவற்றிலிருந்து 2 D மற்றும் மொழிபெயர்ப்பு சுழற்சியைக் கண்டோம் அடுத்ததாக 3 D இலவச வடிவத்துடன் இருக்கப் போகிறது மேலும் 2 D இலவச வடிவ மேற்பரப்புகள் மிகவும் முக்கியம் எனவே ஒரு வளைவு மற்றும் பிற விஷயங்களை எவ்வாறு வரையலாம் என்று பார்ப்போம் கூன்ஸ் மேற்பரப்பு என்பது ஒரு எளிய மேற்பரப்பாகும் இது எளிய சூத்திரத்தின் மூலம் குறிப்பிடப்படலாம் அல்லது விவரிக்கப்படலாம் உண்மையில் பல மேற்பரப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் அந்த மேற்பரப்புகள் வரையப்பட வேண்டியவை எனவே நாம் செய்வது என்னவென்றால் மேற்பரப்பை சிறிய திட்டுகளாக பிரிக்க முயற்சிக்கிறோம் இது வளைவுகளின் பிணையத்தால் வரையறுக்கப்படுகிறது நமக்கு கிடைப்பது கூன்ஸ் மேற்பரப்பு எடுத்துக்காட்டாக இது P1 ஆக இருக்கலாம் P00 ஆக இருக்கலாம் P10 ஆக இருக்கலாம் P11 ஆக இருக்கலாம் மற்றும் நீங்கள் செயல்பாடுகளை வரையறுக்கலாம் மற்றும் வளைவு நகர வேண்டிய திசைகளையும் நீங்கள் வரையறுக்கலாம் உதாரணமாக இங்கே நீங்கள் அதை P u 0 P u v என வைக்கலாம் பின்னர் உங்களுக்கு P u 1 இருக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் இப்போது நீங்கள் இந்த வளைவின் பகுதிகளை பல சிறிய புள்ளிகளாக பிரித்துள்ளீர்கள் பின்னர் நீங்கள் அந்த புள்ளிகளைக் குறிக்க முயற்சிக்கிறீர்கள் இது ஒரு கூன்ஸ் மேற்பரப்பு பொதுவாக கூன்ஸ் மேற்பரப்பில் முழு இணைப்பானது நிரப்புவதன் மூலமாகவோ அல்லது இடைக்கணிப்பதன் மூலமாகவோ அளவுருவாக்கப்படுகிறது நாம் அந்த எல்லைகளைப் பெற முயற்சிக்கிறோம் பின்னர் தீர்க்க முயற்சிக்கிறோம் அடுத்து பெசியர் வளைவுகளைப் பற்றி பார்ப்போம் நாம் முன்பு பார்த்த அந்த வளைவுகளுக்கும் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் இருந்தன இதில் நீங்கள் சில புள்ளிகளை வரையறுக்கிறீர்கள் மற்றும் முழுமையான இணைப்பை வரையறுக்கிறீர்கள் எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை எங்கெங்கு இணைக்க வேண்டுமோ அல்லது இலவச படிவ மேற்பரப்பில் சரிசெய்ய வேண்டுமோ அதன் முழு இணைப்பும் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இணைப்பு வரும்போது நீங்கள் அதை சரி செய்யும் போது மென்மையான வளைவுகளை பெற தொடங்குவீர்கள் நாம் இணைப்பை பார்க்கும்போது நமக்கு சில வரம்புகள் இருந்தன அவற்றை நம்மால் கட்டுப்படுத்தவும் மாற்றவும் முடியவில்லை எனவே பெசியர் வளைவுக்குள் செல்ல வேண்டிய அவசியம் வந்தது பெசியர் வளைவைப் பொருத்தவரை நாம் ஒரு வளைவை வரைய விரும்பினால் அதில் தொடக்க புள்ளி மற்றும் முடிவு புள்ளி நமக்குத் தெரியும் இன்னும் சில கட்டுப்பாட்டு புள்ளிகளை வரையறுத்து அந்த கட்டுப்பாட்டு புள்ளிகளுக்கு நெருக்கமான வளைவை வரைய முயற்சிக்கிறோம் அந்த விருப்பங்கள் பெசியர் வளைவு மூலம் வழங்கப்படுகின்றன தற்போது நாம் 2 D பற்றி விவாதிக்கிறோம் 3 D க்கும் இதேபோன்ற ஒன்றைக் கொண்டிருக்கிறோம் பெசியர் வளைவு என்பது ஒரு வளைவு அது 2 D வரைகலை பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது வளைவானது 4 புள்ளிகளால் வரையறுக்கப்படுகிறது அவை தொடக்க புள்ளி இறுதி புள்ளி மற்றும் இரண்டு தனித்தனி புள்ளிகள் மூன்றாவது காரியம் என்னவென்றால் ஒரு பெசியர் வளைவின் வடிவத்தை கட்டுப்பாட்டு புள்ளிகளை நகர்த்துவதன் மூலம் மாற்றலாம் பெசியர் வளைவு செங்குத்துகளை கட்டுப்பாட்டு புள்ளியாக வைத்து உருவாக்கும் வளைவை தோராயமாக மதிப்பிடுவதற்காக பயன்படுத்துகிறது வளைவானது முதல் மற்றும் கடைசி புள்ளியைக் கடந்து செல்ல வேண்டும் அது கட்டாயமானது மற்ற எல்லா புள்ளிகளும் கட்டுப்பாட்டு புள்ளிகளாக செயல்படுகின்றன நீங்கள் கட்டுப்பாட்டு புள்ளிகளை கடந்துசெல்ல வேண்டியதில்லை ஆனால் வளைவானது அந்த கட்டுப்பாட்டு புள்ளிகளுக்கு அருகில் செல்ல வேண்டும் இப்போது தொடர்புடைய கட்டுப்பாட்டு பலகோணங்களைப் பொறுத்து நீங்கள் பெசியர் வளைவின் பல்வேறு எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கிறீர்கள் உங்களிடம் ஒரு தொடக்கப் புள்ளி இருந்தது மற்றும் ஒரு இறுதிப் புள்ளி இருந்தது பின்னர் நாம் வரையறுத்துள்ள இரண்டு புள்ளிகள் உங்களிடம் இருந்தன வளைவானது இந்த பாதையில் நகர்கிறது நான் p 0 p 3 ஐ வரையறுக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் p 1 மற்றும் p 2 இன் இருப்பிடத்தை மாற்றினால் இந்த வடிவத்தின் பெசியர் வளைவைப் பெறுகிறேன் நான் கட்டுப்பாட்டு புள்ளிகளை மாற்றியுள்ளேன் ஆனால் தொடக்க புள்ளி மற்றும் இறுதி புள்ளி தோராயமாக ஒரே மாதிரியானவை அடுத்தது என்னவென்றால் நான் அதே தொடக்க புள்ளியையும் இறுதிப் புள்ளியையும் பயன்படுத்தினேன் ஆனால் இன்னும் p 1 ஐ இந்த பக்கத்திற்கும் p 2 இங்கே எங்காவது நகர்த்தினேன் எனவே முற்றிலும் மாறுபட்ட வளைவு சுயவிவரம் வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் பயன்பாட்டுக் கண்ணோட்டத்தைப் பொறுத்தவரை கட்டுப்பாட்டு புள்ளிகள் வளைவு சுயவிவரத்தை தீர்மானிக்கிறது எனவே கட்டுப்பாட்டு புள்ளிகளை மாற்றுவதன் மூலம் பெசியர் வளைவில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் மற்றும் வளைவை மாற்றலாம் இங்கே என்ன நடக்கிறது என்று நீங்கள் இங்கே பார்க்கலாம் நான் ஒரு கட்டுப்பாட்டு புள்ளியை இங்கிருந்து சற்று இங்கே நகர்த்தினேன் வளைவின் இந்த பகுதி மாற்றியமைக்கப்படுகிறது ஆனால் இந்த சிறிய இணைப்பு மட்டுமல்ல அந்த இணைப்புடன் தொடர்புடைய மற்ற எல்லா புள்ளிகளும் நகர்த்தப்படுகின்றன இது ஒரு தொடக்க புள்ளி மற்றும் முடிவு புள்ளியை கொண்டிருக்கும் எனவே கட்டுப்பாட்டு புள்ளிகளை மாற்றுவதன் மூலம் பெசியர் வளைவை மாற்றலாம் மற்றும் முழுமையான வளைவை மாற்ற முயற்சிக்கலாம் அடுத்த முன்னேற்றம் அதை முடிந்தவரை நெருக்கமாக கட்டுப்படுத்த விரும்பினேன் எனவே பெசியரில் என்ன வரம்பு இருந்ததோ அது பி ஸ்ப்லைனைப் பயன்படுத்தி அகற்றப்பட்டது பெசியர் வளைவின் விஷயத்தில் இது ஒரு ஒற்றை வளைவு இது அனைத்து கட்டுப்பாட்டு புள்ளிகளாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது கட்டுப்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்புடன் வளைவைக் குறிக்கும் பல்லுறுப்புக்கோவையின் வரிசை அதிகரிக்கிறது எனவே அதிக கட்டுப்பாடு வேண்டும் என்றால் நீங்கள் கட்டுப்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் பி ஸ்ப்லைன் வடிவமைப்பாளரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையின் அளவைக் கொண்டு எந்தவொரு கட்டுப்பாட்டு புள்ளிகளிலும் ஒற்றை துண்டு வாரியான அளவுரு பல்லுறுப்புறுப்பு வளைவை உருவாக்குகிறது நீங்கள் அதைப் பாருங்கள் இது ஒரு பி ஸ்பைலைன் வளைவு அது இப்போது பல சிறிய திட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இவை கட்டுப்பாட்டு புள்ளிகள் இவை கட்டுப்பாட்டு பலகோணங்கள் எனவே பெசியரில் இல்லாதது பி ஸ்ப்லைன் மூலம் எளிதாக கொண்டு வரக்கூடும் இந்த பாடநெறிக்கு இது ஏன் முக்கியமானது நீங்கள் டிஜிட்டல் உற்பத்தியில் எதையும் செய்ய விரும்பினால் நீங்கள் வரைய வேண்டும் நீங்கள் வரைய வேண்டியிருக்கும் போது நீங்கள் எளிய வடிவியல் இலவச வடிவ மேற்பரப்புகளைக் கொண்டிருக்கலாம் இலவச வடிவ மேற்பரப்பில் முக்கிய விஷயம் வளைவாக இருக்கும் எனவே வளைவில் எந்தவொரு கட்டுப்பாடும் வைக்காமல் உங்கள் சொந்த தேவைக்கு வளைவை மாற்றுவதற்கான சுதந்திரத்தை நான் உங்களுக்கு வழங்கினால் அதுதான் வடிவமைப்பாளருக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கும் இது ஏன் தேவைப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் வெகுஜன தனிப்பயனாக்குதலுக்கான பார்வையைத் தேடும்போது வடிவமைப்பின் அடிப்படையில் வாடிக்கையாளரின் தேவையைப் புரிந்துகொண்டு வாடிக்கையாளரின் தேவைக்கு ஏற்றவாறு வடிவமைப்பில் மாற்றங்களைச் செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு நிலையான காலணியை வைத்திருக்கலாம் அந்த நிலையான காலணியில் நீங்கள் தொகுதிகள் வைத்திருக்கலாம் அவை வாடிக்கையாளருக்கு ஏற்றவாறு காலணியில் சேர்க்கப்படுகின்றன தற்போது காலில் அல்லது கால் அசைவில் சிக்கல்களைக் கொண்ட பலரைக் காணலாம் அவர்களுக்கு நாம் செய்வது என்னவென்றால் நாம் தற்போது தனிப்பயனாக்கப்பட்ட காலணிகளை உருவாக்குகிறோம் ஆனால் இந்த தனிப்பயனாக்கப்பட்ட காலணிகள் வாடிக்கையாளர் தேவைக்கு உண்மையிலேயே தனிப்பயனாக்கப்படவில்லை எனவே அந்த நபர்களுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உயர மாறுபாடு இருந்தால் இங்கே தொகுதிகள் சேர்க்கப்படுகின்றன பின்னர் இந்த தொகுதிகள் தேவைக்கேற்ப செதுக்கப்படுகின்றன நீங்கள் அதை செதுக்க வேண்டியிருக்கும் போது இந்த செதுக்கலை தானாகவே செய்ய வேண்டியிருக்கும் போது இந்த பெசியர் பி ஸ்பைலைன் வளைவுகளைப் பயன்படுத்துவதற்கான சுதந்திரத்தை நாம் பெற வேண்டும் எனவே பி ஸ்ப்லைன் வடிவமைப்பாளரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையின் அளவைக் கொண்டு எந்தவொரு கட்டுப்பாட்டு புள்ளிகளிலும் ஒற்றை துண்டு வாரியான அளவுரு பல்லுறுப்புறுப்பு வளைவை உருவாக்குகிறது இங்கே ஒரு உயர்ந்த மேற்பரப்பு உள்ளது இந்த உயரமான மேற்பரப்பு ஆனது வளைவுகள் இந்த வளைவுகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு அவை ஒரு மேற்பரப்பை உருவாக்குகின்றன இந்த வளைவுகள் அனைத்தையும் பி ஸ்பைலைன் ஐப் பயன்படுத்தி வரையலாம் இந்த கட்டுப்பாட்டு புள்ளிகள் எங்கிருந்தன முந்தைய படத்தில் நாம் பார்த்தவை நீங்கள் கட்டுப்பாட்டு புள்ளிகளைக் காண்கிறீர்கள் மேலும் இந்த கட்டுப்பாட்டு புள்ளிகள் வளைவைத் தீர்மானிக்கப் பயன்படுகின்றன நிகழ்காலத்தில் இந்த பொருள்களை நாம் வரையும்போது நீங்கள் ஒரு எளிய தொடக்க நிலையை கொண்டிருக்கலாம் இந்த தொடக்க நிலைகள் தேர்வு செய்யப்பட்டு இடங்களில் வைக்கப்படுகின்றன ஆனால் இந்த தொடக்க நிலை வைக்கப்படும் போது பட்ஸ் தட்டையான ஒன்றை எதிர்த்து நிற்கும்போது எப்போதும் ஒரு நிரப்புதல் செய்ய வேண்டியது அவசியமாகிறது அதாவது இந்த புள்ளிகள் மன அழுத்த செறிவு புள்ளிகளாக இல்லாவிட்டால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இது ஒரு தட்டையானதாக இருந்தால் மேற்பரப்புக்கு எதிராக வெறும் பட்ஸுடன் இருந்தால் இது மிக விரைவாக தோல்விக்கு வழிவகுக்கும் இங்கே நாம் செய்வது என்னவென்றால் நமக்கு நிரப்புவதற்கான விருப்பத்தேர்வு உள்ளது கூர்மையான விளிம்பு இருக்கும் இடமெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் நிரப்புவதற்கு ஒரு வழி உள்ளது இதை நிரப்புவது பாதுகாப்பையும் கூறுகளின் வாழ்க்கையையும் மேம்படுத்த முயற்சிக்கும் எனவே மாதிரி தலைமுறைக்கான வடிகட்டுதல் அல்லது கலத்தல் முறைகளுக்கு சாத்தியமான சில எடுத்துக்காட்டுகள் இவை ஒரு காரின் நிகழ்நேர பயன்பாட்டைப் பற்றி நாம் பேசத் தொடங்கும்போது மேற்பரப்பு மாற்றத்திற்கான ட்விகிங் முறையின் எடுத்துக்காட்டு மிகவும் பயன்படுத்தப்படுகிறது ஆரம் ஒரே மாதிரியாக இருக்க தேவையில்லை நீங்கள் பல புள்ளிகளில் சில ஆரம் மாற்றத்தைக் கொண்டிருக்கலாம் எனவே நீங்கள் அதைச் செய்ய விரும்பினால் அதை பல புள்ளிகளில் நீங்கள் தனித்தனியாகக் கருதுகிறீர்கள் மேலும் கட்டுப்பாட்டு புள்ளிகளை வைத்து இந்த திட்டுக்களை மாற்றுவதற்கான சுதந்திரம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இது மென்மையானது போல் இருக்கும் ஆனால் நீங்கள் மிகவும் உன்னிப்பாகப் பார்க்கும்போது பல சிறிய அம்சங்கள் அல்லது வளைவு கட்டமைப்புகள் இருப்பதைக் காணலாம் ஏனென்றால் அவை வளைவை பல சிறிய கட்டுப்பாட்டு புள்ளிகளாக பிரித்துள்ளன இந்த பி ஸ்ப்லைனில் இது பற்றி பேசப்படுகிறது எனவே உங்களிடம் கட்டுப்பாட்டு புள்ளிகள் உள்ளன மற்றும் உங்களிடம் கட்டுப்பாட்டு பலகோணங்கள் உள்ளன இந்த கட்டுப்பாட்டு அடிப்படையிலான மாதிரி பற்றி நாம் பேசும்போது இந்த வகை மாதிரி பெரும்பாலும் அளவுரு மாதிரி அல்லது கட்டுப்பாட்டு அடிப்படையிலான மாதிரி என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதிரி 2 D வரைபடம் மூலம் தொடங்கி பின்னர் அதன் திசையில் அடித்துச் செல்லப்படுவதால் உங்களுக்கு 3 D பொருள் கிடைக்கும் ஸ்வீப் கட்டளையுடன் 2 D யில் நாம் படித்தது இதுதான் எனவே அது ஒரு எளிய பொருளாக இருந்தது இங்கே அது முற்றிலும் உண்மையான நேர பொருள் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த 2 D ஐ உருவாக்கியுள்ளீர்கள் பின்னர் நாம் விரும்பிய ஆழத்தை பயன்படுத்தி 3 D ஐ உருவாக்குகிறோம் பின்னர் நீங்கள் அந்த கூறுகளைப் பெறுவீர்கள் கட்டுப்பாட்டு அடிப்படையிலான மாதிரி முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட வரைபடம் மற்றும் பரிமாணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இவை கொடுக்கப்பட்ட பரிமாணங்கள் எனவே இந்த கோணங்களுக்கும் பக்க விளிம்பு நீளத்திற்கும் இடையில் ஒரு உறவை ஏற்படுத்தவும் நீங்கள் முயற்சி செய்யலாம் அதை நீங்கள் ஒரு நூலக செயல்பாடாக வரையறுக்கலாம் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் சில 3 4 புள்ளிகளை வரையறுத்து பின்னர் நீங்கள் வரையறுக்கும் தருணம் இந்த மீதமுள்ள பொருள் கட்டமைக்கப்படுகின்றன எனவே கட்டுப்பாட்டு அடிப்படையில் நீங்கள் 2 D செய்கிறீர்கள் பின்னர் அதை நேர்மறையான திசையில் அல்லது எதிர்மறை திசையில் நீட்டினால் நீங்கள் ஒரு முழுமையான பொருளைப் பெறுவீர்கள் ஒரு நேரியல் பாதையில் ஸ்வீப் செய்யும்போது திடமானது தயாரிக்கப்படுகிறது எனவே இந்த கட்டுப்பாட்டில் நீங்கள் பொருளை வெட்டி அகற்ற விரும்பினால் அதுவும் சாத்தியம் எடுத்துக்காட்டாக இந்த பகுதியை நான் விரும்பவில்லை இந்த பகுதியை குறைக்க விரும்புகிறேன் நான் 2 D சுயவிவரத்தை தருகிறேன் பின்னர் நான் இந்த திசையில் அதை நீட்டி பின்னர் செய் என்று சொல்கிறேன் இது A இது B எனவே நான் A இலிருந்து B ஐக் கழிக்கிறேன் என்று சொல்கிறேன் எனவே நீங்கள் பெறுவது இந்த சுயவிவரமாக இருக்கும் எனவே திடமானது செயல்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட பின்னர் வடிவியலின் வெட்டு இதை நீங்கள் பெறுவீர்கள் இவை அனைத்தும் 2 D இலிருந்து வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாட்டு அடிப்படையிலான மாதிரி பகுதியாகும் பின்னர் நீங்கள் 3 D செயல்பாடுகளைச் செய்யத் தொடங்குகிறீர்கள் இது போன்ற ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அதே பொருளுக்கும் நாம் முன்பு விவாதித்தவை தான் இப்போது இங்கே நான் ஒரு துளை செய்ய விரும்புகிறேன் பின்னர் இங்கே அதை இணைக்க விரும்புகிறேன் இந்தப் பொருளுக்கு சக கூட்டாளிகளை எல்லாம் வரைகிறேன் பின்னர் இறுதி பொருளைப் பார்க்க நீங்கள் பெறும் இந்த விஷயங்களைக் கழிப்பதாகக் கூறுகிறேன் இறுதி திடமானது இதுதான் நீங்கள் பெறுவது எனவே கட்டுப்பாட்டு அடிப்படையிலான மாதிரி மூலம் இதை விரைவாக உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் காணலாம் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி அம்சங்களின் வரிசையைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்ட வடிவியல் மாதிரி முதலில் நாம் ஒரு பெட்டியை உருவாக்குகிறோம் பின்னர் ஒரு துளை உருவாக்குகிறோம் பின்னர் ஒரு ஷெல் உருவாக்குகிறோம் இங்கே ஷெல் என்றால் என்ன ஷெல் என்பது ஒரு துணை கட்டளை இது 3 D திடமான மாதிரியை வெற்று ஷெல்லாக சுவர் தடிமன் கொண்ட விரும்பத்தக்கதாக மாற்றுகிறது அல்லது ஷெல் பெட்டியைப் பற்றி நாம் என்ன பேசினாலும் இது ஒரு ஷெல் என்று அவர் வரைகிறார் பின்னர் நம்மிடம் ஒரு ஷெல் உள்ளது ஷெல் என்பது ஒரு துணை கட்டளையைத் தவிர வேறொன்றுமில்லை இது 3 D திடத்தை அறியப்பட்ட சுவர் தடிமன் கொண்ட வெற்று ஷெல்லாக மாற்றுகிறது எனவே இது அடிப்படை அம்சம் மற்றும் இந்த துளை மற்றொரு அம்சமாகும் நீங்கள் செய்வது எல்லாம் இந்த அடிப்படை அம்சத்தை எடுத்து துளை அம்சத்தை எடுத்து ஒரு இருப்பிட புள்ளிகளை வரையறுக்க வேண்டும் பின்னர் நீங்கள் விரும்பியதைப் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு ஸ்லாட்டை உருவாக்க விரும்பினால் ஸ்லாட் மூன்றாவது அம்சமாகும் ஸ்லாட்டுக்கான இருப்பிடத்தை நீங்கள் வரையறுக்கிறீர்கள் இரு முனைகளிலும் இடங்களைப் பெறுவீர்கள் மீண்டும் அடிப்படை அம்சத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் துளை செய்ய விரும்பினால் நீங்கள் 5 துளைகளை எடுக்க முயற்சி செய்கிறீர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒன்றையும் இருபுறமும் 2 இடங்களையும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் பெற முயற்சிக்கிறீர்கள் எனவே இப்போது ஸ்லாட் டின் அம்சம் எனக்குத் தெரியும் துளையின் அம்சம் எனக்குத் தெரியும் அடிப்படை அம்சம் எனக்குத் தெரியும் இந்த அம்சங்களுக்கான இருப்பிடத்தை மட்டுமே வரைபடத்தில் வைக்கிறேன் அதாவது நான் விரும்பியதைப் பெறுகிறேன் இது மீண்டும் ஒரு கட்டுப்பாட்டு அடிப்படையிலான மாதிரி மற்றும் இங்கே இது அம்ச அடிப்படையிலான மாதிரி மற்றும் இது மாற்றியமைக்கப்பட்ட வடிவமாகும் இது ஏன் முக்கியமானது ஒரு ஸ்லாட்டை உருவாக்க எனக்குத் தெரியும் என்பதால் ஒரு துளை உருவாக்க எனக்குத் தெரியும் எனவே நான் ஒரு துளை உருவாக்க எனக்குத் தெரியும் என்று கூறும்போது செயல்முறை அளவுருக்களின் பட்டியல் பயன்படுத்த வேண்டிய இயந்திரம் என்ன பயன்படுத்த வேண்டிய செயல்முறை அளவுரு என்ன நான் பெறும் கருவிகள் என்ன எனக்குத் தெரியும் இவ்வாறு நான் வெளியீட்டை பெறுகிறேன் எனவே இப்போது நான் ஒரு அம்சமாக துளை என்று கூறும்போது நான் CAM க்காக CAD ஐ வரையும்போது உடனடியாக அதனுடன் இணைக்கப்பட்ட அனைத்து உற்பத்தி செயல்முறைகளையும் கொண்டு வந்து அதனுடன் சீரமைக்க எளிதானது எனவே நாம் இங்கே இருக்கிறோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் வெவ்வேறு அம்சங்களை வேறுபடுத்தி உற்பத்தி அம்சங்களுடன் இந்த அம்சங்களை இணைத்துள்ளோம் மற்ற மாதிரி முறைகள் செல் சிதைவு ஆகும் எவ்வாறாயினும் நாம் என்ன செய்வது செல் சிதைவு என்று கூறும்போது நாம் முழு கலத்தையும் வரைகிறோம் அல்லது அது ஒரு வரைபடத் தாள் போன்றது நாம் முழு வரைபடத் தாளையும் வரைகிறோம் வரைபடத் தாளில் ஒரு பொருளை வரையத் தொடங்குகிறோம் இங்கே பொருள் பல கலங்களாக சிதைகிறது பின்னர் வரைய வேண்டிய அனைத்து கலங்களும் என்னவென்று நமக்குத் தெரியும் நீங்கள் மிகச் சிறந்த கலைஞரைப் பார்த்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அவர்கள் எப்போதும் தங்கள் கலைத் தாளில் ஒரு கட்டம் வடிவத்தை வரைந்து பின்னர் அதை இணைக்கத் தொடங்குவார்கள் அம்சம் எதுவாக இருந்தாலும் அதை உருவாக்குவதில் உள்ள மாறுபாடு வகை குறியீட்டு நிரலாக்க மற்றும் படிவ அம்சங்கள் என்ன என்பதையும் பார்ப்போம் இது ஒரு மாறுபட்ட முறையிலான மாதிரி இங்கே நாம் X1 X2 X3 X4 X5 6 7 மற்றும் 8 ஐ வரையறுக்கிறோம் இப்போது இந்த X1 X2 X3 இந்த விஷயங்கள் அனைத்தும் சில உறவைக் கொண்டுள்ளன ஏற்கனவே இந்த உறவு நிறுவப்பட்டுள்ளது நீங்கள் செய்யக்கூடியது இந்த மதிப்புகளைக் கைவிட்டு வெவ்வேறு கூறுகளையும் அதே கூறுகளின் அளவையும் பெற முயற்சிக்கவும் எனவே இது ஒரு மாறுபட்ட முறை இந்த விஷயங்களை நாம் தேவைக்கு வைக்கிறோம் மீண்டும் சமையலிலும் நம்மால் முடியும் நாம் அளவிடும்போது செயல்முறைகளும் மாறுகின்றன உற்பத்தியிலும் நாம் 10 பாகங்கள் முதல் 20 பாகங்கள் 100 பாகங்கள் 1000 பாகங்கள் வரை அளவிடும்போது உற்பத்தி செயல்முறையும் மாறுகிறது எனவே இது ஒரு தனி களம் ஆனால் நாம் களத்திற்குள் வரவில்லை நாம் CAD பற்றி மட்டுமே பேசுகிறோம் CAD இந்த மாறிகள் இடையே தெளிவாக நிறுவப்பட்ட ஒரு உறவு உள்ளது மேலும் நீங்கள் இந்த தயாரிப்பு அல்லது கூறு என்று அழைக்கும்போது உங்களுக்கு முன்னால் வருகிறது அதை வரையறுத்து பின்னர் பகுதியைப் பெறுங்கள் எனவே இது மாதிரி ஒரு மாறுபட்ட முறை மற்றொன்று குறியீட்டு நிரலாக்கமாகும் நாம் சின்னங்களைப் பயன்படுத்துகிறோம் இது ஒரு குருடனிடம் நீங்கள் எப்படி நடந்துகொள்கிறீர்கள் பின்னர் நடப்பீர்கள் பின்னர் அவருக்காக ஒரு பாதையை உருவாக்குவீர்கள் என்று சொல்ல முயற்சிப்பது போன்றது அதனை அவர் தொடர்ந்து பின்பற்றுகிறார் நீங்கள் கூறுகளைப் பார்க்கிறீர்கள் அதற்கான கூறு பல கோடுகள் வில் மற்றும் வளைவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த வளைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் இங்கே சின்னங்களைப் பயன்படுத்தி செய்யப்படுகிறது எனவே நாம் மேலே கீழே இடது வலது என்று பயன்படுத்துகிறோம் நீங்கள் வடக்கு தெற்கு என்றும் சொல்லலாம் பின்னர் அதை கிழக்கு மற்றும் மேற்கு என்று அழைக்கிறீர்கள் இது வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு மற்றும் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த பொத்தான்களைப் பயன்படுத்த முயற்சித்து பின்னர் ஒரு வரிசையை வரையறுக்கத் தொடங்குங்கள் இங்கே வரிசை வரையறுக்கப்படுகிறது கூறு செய்யப்படுகிறது பரிமாணங்கள் இங்கே பேசப்படவில்லை எனவே இங்கே நீங்கள் பார்த்தால் முதல் பகுதி இது இங்கிருந்து நகர்கிறது பின்னர் இது செல்கிறது பின்னர் அது ஒரு சேம்பர் 3 க்கு செல்கிறது பின்னர் அது கீழே செல்கிறது எனவே இது 4 ஆகும் பின்னர் அது 5 ஆகும் எனவே நீங்கள் வரிசையைச் சேர்த்துக் கொள்ளலாம் செயல்முறையை உருவாக்குவதற்கான முக்கிய வரிசை இது இவை சின்னங்கள் இந்த சின்னங்களுடன் நீங்கள் இந்த கூறுகளை வரைய முயற்சி செய்யலாம் மற்றும் இந்த கூற்றிற்கு பரிமாணங்களை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்து தரவைப் பெறலாம் படிவ அம்சங்களின் எடுத்துக்காட்டுகள் இது ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு அம்சம் இந்த அம்சத்திலிருந்து வெற்று முதல் நீங்கள் செய்ய விரும்பும் அனைத்து அம்சங்கள் வரை நீங்கள் அதை வரைய முயற்சி செய்யலாம் பின்னர் சேமிக்க முயற்சி செய்யலாம் நீங்கள் வயர்ஃப்ரேமுக்குச் செல்லும்போது வயர்ஃப்ரேம் உங்களுக்கு தனித்துவமான பிரதிநிதித்துவத்தை வழங்காது என்பது நமக்கு தெரியும் ஆனால் வயர்ஃப்ரேம் ஒரு சிறிய இடத்தை ஆக்கிரமித்துள்ளதால் அது முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது நாம் வயர்ஃப்ரேமைப் பற்றி பேசும்போது முதலில் ஒரு புள்ளியை வரையறுக்கத் தொடங்குவோம் புள்ளியிலிருந்து ஒரு கோடு கோட்டிலிருந்து ஒரு வட்டம் பின்னர் வில் எனவே ஒரு புள்ளியை நன்றாக வரைய எனக்குத் தெரிந்தால் 2 புள்ளிகளை வரைய எனக்குத் தெரிந்தால் அது மிகச் சிறந்தது பின்னர் இந்த 2 புள்ளிகளையும் ஒரு வரியால் இணைக்க முடியும் எனவே புள்ளி 1 2 பின்னர் அது ஒரு வரியாக மாறும் பின்னர் நான் செய்ய விரும்பினால் இன்னும் கொஞ்சம் கடினம் எனவே புள்ளி புள்ளி மற்றும் புள்ளி என நான் ஒரு வட்டத்தை உருவாக்குகிறேன் இது ஆரம் அல்லது மைய புள்ளி பின்னர் அடுத்தது வில் இந்த வில் முக்கியமானது ஏனென்றால் இங்கே நான் உங்களுக்கு இலவச வடிவத்தை வழங்கியுள்ளேன் எனவே ஒரு புள்ளி ஒரு வரி ஒரு வட்டம் மற்றும் ஒரு இலவச வடிவ வில் ஆகியவற்றை வரையறுக்க எனக்குத் தெரிந்தால் எந்த சிக்கலான பொருட்களையும் வரைய முடியும் எனவே வயர்ஃப்ரேமில் அவை இந்த அளவுருக்கள் அல்லது இந்த நிறுவனங்களை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்பதைப் பார்ப்போம் நீங்கள் ஒரு புள்ளியை வரையறுக்க முடியும் Ax y z நீங்கள் ஒரு வரியை வரையறுக்கலாம் பின்னர் நீங்கள் தொடக்க புள்ளி மற்றும் நடுப்பகுதி என்று சொல்லலாம் இது ஒரு வட்டத்திற்கானது இது நீங்கள் செய்ய விரும்பும் ஒரு துறைக்கு மற்றும் X அச்சுக்கு ஒரு கோணத்தில் வரையப்பட்ட புள்ளி இவை ஒரு புள்ளியை நீங்கள் வரையறுக்கும் வெவ்வேறு வழிகள் இவை ஒரு வரி புள்ளி மற்றும் புள்ளி கூட்டு A மற்றும் B ஐ வரையறுக்கும் வெவ்வேறு வழிகள் நீங்கள் ஒரு வரியைப் பெறுவீர்கள் நீங்கள் இந்த வரிக்கு இணையாக வரைகிறீர்கள் இதன் ஆஃப்செட் மூலம் நீங்கள் ஒரு கோட்டையும் அதே வழியையும் வரைவீர்கள் இதற்கு நீங்கள் செங்குத்தாக வரையலாம் நீங்கள் தூரத்தை வரையறுக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு கோட்டை வரைய முயற்சி செய்யலாம் இது வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு 2 வட்டங்களுக்கு இடையில் ஒரு வட்டத்திற்கு தொடுகோடு எனவே நீங்கள் க்ரிஸ்கிராஸ் வைத்திருக்கும் பெல்ட் கப்பி பொறிமுறையைப் பார்த்தால் பதற்றம் பராமரிக்கப்படுகிறது மற்றொன்று மைய புள்ளி மற்றும் ஆரம் கொடுத்து வட்டங்களை வரையறுக்கலாம் மைய புள்ளி மற்றும் ஒரு புள்ளி 3 மைய புள்ளிகளை கொண்டும் வரையறுக்கலாம் நீங்கள் ஒரு மைய புள்ளியையும் தொடு கோட்டையும் வரையறுக்கலாம் நீங்கள் 2 வரிகளை வரையறுக்கலாம் பின்னர் தொடு கோட்டையும் வரையறுக்கலாம் இது வெட்டுகிறது எனவே நீங்கள் அந்த வளைவையும் வரையறுக்கலாம் பின்னர் நீங்கள் மற்ற வட்டங்களுடனும் வரையறுக்கலாம் பின்னர் 2 வட்டங்கள் இந்த 2 வட்டங்களில் இணைகின்றன இங்கே ஆரம் எனவே நீங்கள் ஒரு வட்டத்தை வரையறுக்கலாம் இவை அனைத்தும் ஒரு வட்டத்தை வரையறுக்கும் வெவ்வேறு வழிகள் ஒரு வளைவை வரையறுப்போம் நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் தொடக்கப் புள்ளி இறுதிப் புள்ளி நடுப் புள்ளிகள் தொடக்கப் புள்ளி பின்னர் நீங்கள் மையத்தை சரிசெய்யலாம் நீங்கள் தொடக்க புள்ளி இறுதிப் புள்ளி மற்றும் உள்ளிட்ட கோணத்தையும் சொல்ல முயற்சி செய்யலாம் தொடக்க புள்ளி மைய புள்ளி மற்றும் கோணம் உள்ளிட்ட இறுதி புள்ளி அல்லது தொடக்க புள்ளி இறுதி புள்ளி மற்றும் ஆரம் என்று நான் சொல்ல முடியும் எனவே இவை ஒரு வளைவை வரைவதற்கான வெவ்வேறு வழிகள் ஒரு வயர்ஃப்ரேம் பிரதிநிதித்துவத்தில் நாம் ஒரு கனசதுரத்தை வரைய முயற்சித்தால் இந்தத் தரவு எவ்வாறு பிரதிநிதித்துவம் பெறுகிறது என்பதை நீங்கள் காண விரும்புகிறீர்கள் இவை 1 2 3 4 என்ற செங்குத்துகள் மற்றும் நீங்கள் இந்த சமவெளியை ஈடுசெய்தால் உங்களுக்கு 5 6 7 8 கிடைக்கும் இவை விளிம்புகள் மற்றும் இப்போது அதை இணைக்கும் ஒரு கோட்டை வரைய விரும்புகிறீர்கள் 1 மற்றும் 2 ஆனது 1 ஆல் 2 மற்றும் 3 ஆனது 2 ஆல் 3 மற்றும் 4 ஆனது 3 ஆல் 4 மற்றும் 1 ஆனது 4 ஆல் இணைக்கப்பட்டுள்ளது அதே வழியில் 5 மற்றும் 6 ஆனது 5 ஆல் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு கோட்டை வரைகிறீர்கள் இதை நீங்கள் 3 D இல் பார்க்கும்போது இது ஒரு விளிம்பாக மாறும் 6 மற்றும் 7 இது 6 7 மற்றும் 8 இது 7 8 5 மற்றும் 5 இது 8 ஆகும் இப்போது இந்த 2 தளங்களும் காற்றில் தொங்கிக்கொண்டிருக்கின்றன நீங்கள் ஒரு கனசதுரத்தை விரும்பினீர்கள் இந்த இரண்டு கூட்டாளிகளுக்கும் இடையில் கனசதுரம் இணைக்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் ஒவ்வொரு செங்குத்துகளிலிருந்தும் ஒரு வரியை கைவிடத் தொடங்குங்கள் எனவே எனக்கு 9 10 11 மற்றும் 12 கிடைக்கிறது கணினியில் இந்தத் தரவை நீங்கள் குறிப்பிட விரும்பினால் இது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது 1 2 3 4 செங்குத்துகள் அனைத்தும் X Y Z பின்னர் விளிம்பு எண் 1 தொடக்க புள்ளி 1 மற்றும் இறுதி புள்ளி 2 ஆகும் எனவே இங்கே நீங்கள் அனைத்து செங்குத்துகளையும் வரையறுத்துள்ளதால் இங்கே செங்குத்துகளை மீண்டும் வரையறுக்க வேண்டியதில்லை நீங்கள் சொல்வது என்னவென்றால் 1 மற்றும் 2 ஐ இணைக்கும் விளிம்பு வரையப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக விளிம்பு எண் 8 எனவே இது செங்குத்துகள் 8 ஐ செங்குத்துகள் 5 உடன் இணைக்க முயற்சிக்கிறது ஒரு கம்பியில் ஒரு வயர்ஃப்ரேம் தரவு சேமிக்கப்படுகிறது இந்த விஷயங்கள்அனைத்திலும் கன சதுரம் ஒரு எளிய 3 D பொருள் ஆனால் வளைவுகள் மற்றும் கோடுகள் மற்றும் அந்த விஷயங்கள் அனைத்தும் 3 D மாதிரியை உருவாக்கப் பயன்படும் சிறிய அடிப்படை நிறுவனங்கள் வயர்ஃப்ரேம் பிரதிநிதித்துவத்தில் உங்களிடம் தொகுதி உள்ளது இது நாம் பார்த்த ஒரு கன சதுர எடுத்துக்காட்டு நம்மிடம் ஒரு சிலிண்டர் மற்றும் கூம்பு இருக்க முடியும் நீங்கள் ஒரு கூம்பை வரையறுக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இதை நாம் செய்கிறோம் மைய புள்ளி ஆரம் பின்னர் நாம் உயரத்தையும் சொல்கிறோம் எனவே நீங்கள் ஒரு கூம்பு பெற முயற்சி செய்யலாம் எனவே வளைவுகளைப் பற்றி பேசும்போது வளைவுகளைக் குறிக்க இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று மறைமுகமான வடிவம் மற்றொன்று அளவுரு வடிவம் மறைமுக வடிவத்தில் வளைவு f x y z 0 g x y z 0 எனக் குறிப்பிடப்பட்டால் ஆனால் இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு இணைக்கும் விஷயம் எங்களிடம் இல்லை ஆகவே f மற்றும் g ஆகியவற்றை குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான புள்ளிகளுடன் வரையறுக்க முடிந்தால் அது நன்றாக இருக்கும் என்றும் f மற்றும் g ஐ இணைக்க முடியுமானால் இந்த இரண்டையும் ஒரு மாறியுடன் இணைத்து செயல்படவும் அது மிகவும் எளிதானது எனவே நான் பல புள்ளிகளை வரையறுக்க வேண்டியதில்லை எனவே அந்த விஷயத்தில் அளவுரு வடிவம் எனக்கு ஒரு நன்மையைக் கொடுத்தது அளவுரு வடிவத்தில் வளைவு X x Y y Z z என குறிப்பிடப்படுகிறது இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு சொற்களால் அல்லது 'u' எனப்படும் ஒரு காரணியால் இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் 0 முதல் 1 வரை மதிப்புள்ள 'u' என்பதை வரையறுக்கவும் நான் விரும்பும் எந்த வெளியீட்டையும் பெற முடியும் எனவே இங்கே ஒரு வளைவு உள்ளது நான் தொடக்க புள்ளி இறுதி புள்ளி புள்ளி P 1 மற்றும் P 2 ஆகியவற்றை வரையறுத்துள்ளேன் இங்கே u திசையன் போகிறது எனவே நான் 0 முதல் 1 வரை எங்கும் ஒரு மதிப்பை எடுக்க முடியும் மேலும் நான் வளைவை வரைய ஆரம்பிக்கலாம் நீங்கள் வரியைக் குறிக்க விரும்பினால் X Y மற்றும் Z எனக் குறிக்கும் ஒரு அளவுரு வடிவத்தின் ஒரு எளிய சமன்பாடாகும் எனவே இப்போது நீங்கள் 0 முதல் 1 வரை ஒரு மதிப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே நாம் ஒரு எளிய வட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டியிருக்கும் போது அது x2 y2 r2 ஆகும் அளவுரு வடிவத்தில் நான் அதை X r cosθ Y r sinθ என குறிப்பிடுகிறேன் 0 முதல் 2π வரை ஒரு மதிப்பை எடுக்கிறது r என்பது ஆரம் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் மற்றும் நான் ஒரு வட்டத்தை குறிக்கும் அளவுரு வடிவம் இவை என்ன இவை நான் வரைந்த அம்சங்கள் இவை அனைத்தும் அம்சங்களாகும் வில் பல அம்சங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது உங்களுக்குத் தெரியும் எனவே இது ஒரு வளைவு ஆகும் எனவே நீள்வட்டத்தின் அளவுரு வடிவத்தை நீள்வட்டமாகக் கொள்ளுங்கள் அதன் மையம் கீழே உள்ள ஒருங்கிணைப்பு அமைப்பின் தோற்றத்தில் உள்ளது x a cos α Ф மற்றும் y b sin Ф எனவே இது Ф மற்றும் b எனவே இது ஒரு பொதுவான நீள்வட்டமாகும் எனவே உங்களிடம் x மற்றும் y உள்ளன பரவளையம் என்பது y2 4 a x பரவளையத்தின் அளவுரு வடிவங்களில் ஒன்று x a u2 மற்றும் y 2 a u ஆல் வழங்கப்படுகிறது அங்கு 'u' ஒரு மதிப்பை எடுக்கும் இது 0 முதல் ∞ வரை மிக முக்கியமானது பரவளையம் மூடப்படாததால் அதனால்தான் நாம் முடிவிலிக்குச் செல்கிறோம் பரவளையம் ஒரு நீள்வட்டம் போன்ற ஒரு மூடிய வளைவு அல்ல என்பதால் காட்சி நோக்கத்திற்காக u இன் மதிப்பு மட்டுப்படுத்தப்பட வேண்டும் நாம் ஒரு அதிபரவளையம் செய்ய விரும்புகிறோம் ஒரு ஹைப்பர்போலாவின் மறைமுக சமன்பாடு நான் அதை ஒரு அளவுரு வடிவத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் நான் அதை acoshθ மற்றும் bsinhθ என்று குறிக்கிறேன் எனவே இங்கே θ இது போன்ற மதிப்பை எடுக்க முயற்சிக்கிறது எது ஒரு நீள்வட்டத்திற்கு பயன்படுத்துவது ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தும் எளிய வளைவுகள் ஆனால் எங்கள் உண்மையான நேர பயன்பாட்டில் நாம் உண்மையில் விரும்புவது இலவச வடிவ வளைவுகள் எனவே இந்த வளைவுகள் அனைத்தையும் தவிர வளைவு பொருத்துதலும் தேவை எனவே அடுத்து வளைவு பொருத்துதல் என்ன என்று பார்ப்போம் பெரும்பாலும் வடிவமைப்பாளர்கள் கொடுக்கப்பட்ட பொருளின் தகவல்களை வடிவியல் சமன்பாட்டைக் காட்டிலும் ஒருங்கிணைப்பு தரவுகளின் வடிவத்தில் கையாள வேண்டியிருக்கும் ஏனென்றால் நாம் மேற்பரப்புகளைத் தொட்டு தரவைப் பெறுகிறோம் இங்கே நாம் செய்வது ஒரு பயோ மிமிக்கிங் வடிவமான இந்த வடிவத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது ஒரு வடிவியல் வடிவத்தில் இந்த ஒருங்கிணைப்பு புள்ளிகளில் பலவற்றை எடுக்க நாம் எப்போதும் முயற்சி செய்கிறோம் இந்த ஆயங்களை மாற்றி பின்னர் மதிப்பைப் பெறுகிறோம் எனவே இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வடிவமைப்பாளர் ஒரு கணித நுட்பத்தை வளைவு பொருத்துதலைப் பயன்படுத்துவது அவசியம் வளைவு பொருத்துதல் என்றால் என்ன உங்களிடம் பல புள்ளிகள் உள்ளன வளைவைக் கடந்து செல்லுங்கள் அதிகபட்ச புள்ளிகளை நாம் உள்ளடக்கியுள்ளதால் அதிகபட்ச புள்ளிகளுடன் நெருக்கமாக இருக்கும் எனவே வளைவு பொருத்துதல் தேவையான மென்மையான வளைவை உருவாக்க அது தேவையை பூர்த்தி செய்கிறது வளைவு பொருத்துதல் மிகவும் முக்கியமானது எனவே ஏர்ஃபாயில் வளைவு தரவு புள்ளியுடன் பொருந்துகிறது இங்கே நாம் லக்ராஜியன் பல்லுறுப்புக்கோவைப் பயன்படுத்துகிறோம் X X0 X1 X2 ஆகிய 3 தரவு புள்ளிகளைப் பொருத்துவதற்கு லக்ராஜியன் பல்லுறுப்புறுப்பு இரண்டாவது வரிசை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதைக் குறிக்கலாம் இதை நன்றாகச் சரிசெய்யும்போது இந்த வடிவத்தில் இதைக் குறிப்பிடலாம் சிறந்த வளைவு பொருத்தமாக இருக்க குறைந்தபட்ச சதுரத்தின் முறையும் பயன்படுத்தப்படுகிறது எனவே f ஒரு தோராயமான வளைவு மற்றும் அது தரவுகளின் அனைத்து புள்ளிகளையும் கடந்து செல்லவில்லை என்பதால் எந்த புள்ளியிலும் உள்ள பிழை xi yi பிழையால் வழங்கப்படுகிறது இது yi f தவிர வேறில்லை எடுத்துக்காட்டாக உங்களிடம் இந்த புள்ளிகள் பல உள்ளன பின்னர் நீங்கள் ஒரு கோட்டைக் கடந்து செல்கிறீர்கள் இப்போது நீங்கள் இந்த விலகலை அளவிட விரும்பினீர்கள் இது பிழை f ஒரு தோராயமான வளைவு மற்றும் தரவுகளின் அனைத்து புள்ளிகளையும் கடந்து செல்லாததால் எந்த புள்ளியிலும் உள்ள பிழை xi yi என்பது ei yi f ஆல் வழங்கப்படுகிறது அனைத்து பிழைகளின் சுருக்கமும் ஒரு புள்ளிகளிலிருந்து வளைவின் மொத்த விலகலின் மதிப்பீட்டைக் கொடுக்கும் இருப்பினும் பிழையை ஒருவருக்கொருவர் ரத்து செய்ய முனைவதால் இந்த பிழைகள் S இன் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் எனவே இந்த பிழை விலகல் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் உங்களிடம் இது போன்ற தரவு புள்ளிகள் உள்ளன நீங்கள் ஒரு கோடு அல்லது வளைவை வரைய முயற்சிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த வளைவை மாற்ற முயற்சிக்கிறேன் அதாவது தரவு புள்ளிகளுக்கு இடையில் குறைந்தபட்ச பிழையை நான் முயற்சிக்கிறேன் வளைவு பொருத்தும் முறையில் நமக்கு இரண்டு முறைகள் உள்ளன ஒன்று இடைக்கணிப்பு மற்றொன்று சிறந்த பொருத்தம் முறை இடைக்கணிப்பு என்பது எனக்கு தொடக்க புள்ளி தெரியும் எனக்கு இறுதி புள்ளி தெரியும் எனக்கு ஒரு வளைவு தெரியும் இந்த வளைவின் செயல்பாடு எனக்குத் தெரியும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் பல சிறிய புள்ளிகளாக பிரிக்கிறோம் இந்த புள்ளிகள் நீங்கள் எழுதிய ஒரு சமன்பாட்டின் வளைவை வேறுபடுத்துகின்றன எனவே உற்பத்தி செய்யப்படும் வளைவு அனைத்து தரவு புள்ளிகளிலும் செல்ல வேண்டியது அவசியம் கியூபிக் ஸ்ப்லைன்ஸ் மற்றும் லக்ராஜியன் இடைக்கணிப்பு முறைகள் இடைக்கணிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன ஒற்றை தரவு புள்ளியைக் கையாளுவதன் மூலம் வளைவின் வடிவம் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது முறுக்குவதன் தன்மை கணிக்க முடியாதது எனவே இவை இடைக்கணிப்புக்கான புள்ளிகள் நீங்கள் சிறந்த பொருந்தும் வளைவுகளுக்குச் செல்லும்போது நான் சொன்ன எல்லா புள்ளிகளிலும் சிறந்த நிரப்பு கடந்து செல்லாது தரவு புள்ளி வளைவு எனவே இந்த சக வளைவுகளில் சிறந்ததைப் பெற மேலே அல்லது கீழ்நோக்கி நகர்த்தப்படும் எல்லா புள்ளிகளையும் கடந்து செல்லாது ஆனால் ஒரு வளைவை ஏற்படுத்தும் அது பல புள்ளிகளுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் இது சிறந்த பொருத்த முறை பின்னடைவு மற்றும் குறைந்தபட்ச சதுரம் இரண்டு வெவ்வேறு நுட்பங்கள் அவை சிறந்த பொருந்தும் வளைவைப் பெறப் பயன்படுகின்றன பெசியர் வளைவு இந்த வகையில் வருகிறது எனவே பெசியர் வளைவுகள் என்றால் என்ன தொடக்க புள்ளி இறுதி புள்ளி கட்டுப்பாட்டு புள்ளிகள் சிறந்த பொருத்தம் வளைவு உள்ளது எனவே ஒரு புள்ளியை மாற்றியமைப்பதன் மூலம் உள்ளூர் மாற்றங்களை எளிதில் பெறுவது சாத்தியமாகும் அங்கு நடத்தை மிகவும் கணிக்கக்கூடியது அதுவே சிறந்த பொருத்தத்தின் நன்மை எனவே நாம் இங்கே நிறுத்துவோம் அடுத்த வகுப்பில் தொடருவோம் மிக்க நன்றி